இந்த பாடத்தின் நோக்கம் என்ன இந்தப் பாடத்தில் என்னென்ன கருத்துருக்கள் கற்பிக்கப்பட இருக்கின்றன நான் இந்த பாடத்தின் நோக்கம் பற்றியும் இதன் பாடத்திட்டம் பற்றியும் விவரிக்க உள்ளேன் அதேபோல் ஆய்வகங்கள் பற்றியும் அங்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் பற்றியும் பார்க்க உள்ளோம் முதலில் நாம் இந்த பாடத்தின் நோக்கம் பற்றி பார்ப்போம் இந்த Experimental Physics தலைப்பு மூன்று தொகுதிகளைக் கொண்டது ஒவ்வொரு தொகுதியும் 30 மணி நேர பாடத்தை கொண்டிருக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது Experimental Physics I பாடத்தில் இயக்கவியல் பருப்பொருளின் பண்பு பருப்பொருளின் வெப்ப பண்பு மின்னியல் காந்தவியல் ஆகியவை தொடர்பான சோதனைகள் விவரிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் தொகுதி Experimental Physics II ல் ஒளியியல் மற்றும் குவாண்டம் இயற்பியல் குறித்த சோதனைகளும் மூன்றாம் தொகுதியான Experimental Physics IIIல் திண்மப்பொருள் இயற்பியல் மற்றும் நவீன ஒளியியல் தொடர்பான சோதனைகள் குறித்தும் காண உள்ளோம் Experimental Physics I பாடம் கடந்த அரையாண்டின் போது உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2500 மாணவர்கள் இப்பாடத்தினை பயின்றுள்ளனர் இந்த அரையாண்டில் Experimental Physics II பாடமும் அதேபோல் அடுத்த அரையாண்டில் Experimental Physics IIIம் கற்பிக்கப்பட இருக்கிறது எனவே Experimental Physics I ல் நாம் சோதனைகளை எவ்வளவு எளிமையான முறையில் விவரித்தோம் என்பதும் அது அறிவியல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு எவ்வளவு பொருத்தமாக இருந்தது என்பதையும் அந்த பாடத்தை பயின்றவர்களுக்கு நன்கு தெரியும் Experimental Physics I போலவே இரண்டாவது தொகுதியான Experimental Physics II ம் இளநிலை அறிவியல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு ஏற்ற வகையில் அமைந்திருக்கும் இப்பாடத்தை கற்க எவ்வித முன் தகுதியும் அவசியமில்லை பன்னிரண்டாம் வகுப்பில் அறிவியல் பாட பின்புலம் கொண்டிருந்தால் மட்டுமே போதுமானது இந்தப் பாடம் தானாக கற்கும் வகையிலும் நாம் பயன்படுத்தும் பல உபகரணங்களின் செயல்முறை பற்றியும் பல்வேறு சோதனைகளில் அதன் பயன்பாட்டை அறிந்து கொள்ளும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளது இந்தப் பாடம் B Sc B E B Tech மற்றும் ஒருங்கிணைந்த M Sc M Tech பயிலும் மாணவர்களுக்கு கட்டாயம் தேவையான ஒன்று மேலும் அவர்கள் பயிலும் கல்விக்கு அப்பால் உபகரணங்களை கையாளும் பணிகளுக்கு செல்ல அவர்களின் திறனை வளர்த்துக் கொள்ள இது மிகவும் அவசியமாகும் இந்த பாடங்கள் எல்லாம் IIT UGC CSIR IIT and SERB நடத்தும் தேசிய தேர்வுகள் முறையே GATE NET JAM and JEST ல் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த இரண்டாவது தொகுதி பாடத்தில் நாம் எதிரொலித்தல் ஒளிவிலகல் குறுக்கீடு விளைவு விளிம்பு விளைவு மற்றும் குவாண்டம் இயற்பியல் பாடங்களை சோதனைகள் மூலம் கற்றறிந்து கொள்ள உள்ளோம் அடுத்து நாம் பாடத்திட்டம் பற்றி பார்க்கப்போகிறோம் முதலில் நான் ஆய்வக அடிப்படைப் பகுப்பாய்வு குறித்து விவரிக்கப் போகிறேன் அதாவது பொருளுடையிலக்கம் அளவீடுகளில் பிழையின் தோற்றுவாய் அளவீடுகளில் உள்ள பிழையை குறைத்தல் மற்றும் அளவுத்திருத்தம் வரைபட தாளில் அளவீடுகளை குறித்தல் முடிவுகளை ஆராய்தல் மற்றும் ஆய்வகங்களில் கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பார்க்கப் போகிறோம் அத்துடன் இந்த படிப்பிற்கு தேவைப்படும் அடிப்படை ஆய்வக உபகரணங்கள் குறித்தும் விவரிக்க உள்ளேன் குறிப்பாக எல்லா ஒளியியல் சோதனைகளுக்கும் அவசியமாக தேவைப்படும் ஒளி மூலம் விளக்கு குறித்து விவரிக்க உள்ளேன் அடுத்து நான் ஆடி லென்ஸ் கீற்றணி முப்பட்டகம் ஒளிக்கற்றை பிரிப்பான் முனைவாக்கி x y z இடப்பெயர்பான் சுழற்சி அல்லது சாய்வு நிலை ரசமட்டம் நிறமாலைமானி நுண்ணோக்கி மற்றும் தொலைநோக்கி பற்றியும் பார்க்க உள்ளோம் இவையெல்லாம் ஒளியியல் ஆய்வகத்தின் அடிப்படை உபகரணங்கள் ஆகும் முன்பே நான் கூறியது போல எல்லா ஒளியில் சோதனைகளுக்கும் அடிப்படையான ஒளி மூலம் பற்றியும் வெவ்வேறு வகையான ஆடிகள் பற்றியும் பார்க்க உள்ளோம் முதலாவதாக சமதள ஆடி இது ஒளியின் திசையை மாற்ற முக்கியமாக பயன்படுகிறது இது மட்டும் அல்லாது குழி மற்றும் குவி அடிகளும் உள்ளன மேலும் லென்ஸ்கள் இரு வகையாக உள்ளன அவை குழி லென்ஸ் மற்றும் குவி லென்ஸ் ஆகும் அத்தோடு சமதள குழி லென்ஸ் மற்றும் சமதள குவிலென்ஸ்களும் உள்ளன எனவே இவற்றின் கோட்பாடுகள் பண்புகள் பற்றியும் அவை எங்கு பயன்படுகின்றன என்பது பற்றியும் பார்க்க உள்ளோம் மற்றொரு முக்கிய உபகரணமான முப்பட்டகம் குறித்தும் பார்க்க உள்ளோம் முப்பட்டகத்தினை பயன்படுத்தி பல்வேறு சோதனைகள் செய்ய முடியும் முப்பட்டகத்தின் கோணத்தை கண்டறிதல் சோதனை அதுபோல முப்பட்டகத்தினைப் பயன்படுத்தி நிறப்பிரிகை செய்ய முடியும் எனவே அதன் நிறப்பிரிகை திறனை கண்டறிய முடியும் அதுபோலவே நிறமாலைமானியையும் முப்பட்டகத்தினை கொண்டு ஒழுங்கமைக்க முடியும் அதாவது நிறமாலைமானி சமதள கதிர்களை பெரும் வகையில் ஒழுங்கமைக்க முடியும் எனவே முப்பட்டகத்தினை பயன்படுத்தி எவ்வாறு சமதள கதிர்களை பெறுவது என்பது பற்றிய சோதனையையும் பார்க்க உள்ளோம் அதேபோல் நீங்கள் நன்கு அறிந்த நிறப்பிரிகை கொண்டு அலைநீளத்தின் அடிப்படையில் ஒளிக்கதிர்களை வகைப்படுத்தும் முக்கிய உபகரணமான கீற்றணி குறித்தும் பார்க்க உள்ளோம் எனவே கீற்றணியை பயன்படுத்தி அறியப்படாத ஒளிக்கதிரின் அலை நீளத்தை கண்டறியும் சோதனை குறித்தும் பார்க்க உள்ளோம் மேலும் ஒளி மூலத்தில் இருந்து வரும் ஒற்றைக் ஒளிக்கதிரை ஒளிக்கதிர் பிரிப்பான் மூலம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கதிர்களாக பிரிப்பது பற்றியும் பார்க்க உள்ளோம் ஒளியை முனைவாக்கும் முக்கிய உபகரணமான முனைவாக்கி பற்றியும் பார்க்க உள்ளோம் அத்தோடு முனைவாக்கப்பட்ட ஒளிக்கதிரை பகுக்கும் பகுப்பி குறித்தும் பார்க்க உள்ளோம் பகுப்பி என்பது வேறொன்றும் அல்ல முனைவாக்கி ஆகும் ஒளிக்கதிரை முனைவாக்கும் முனைவாக்கியையே நாம் பகுப்பியாகவும் பயன்படுத்த இயலும் எனவே பயன்பாட்டின் அடிப்படையில் அதனை முனைவாக்கி என்றோ அல்லது பகுப்பி என அழைக்கலாம் மேலும் நாம் ஒளியியல் சோதனையில் ஒளியை ஒழுங்கமைக்க வேண்டும் அதாவது ஒளியின் பாதையை ஒழுங்கமைக்க வேண்டும் அதற்கு நமக்கு ஒழுங்கமைப்பு கருவிகளான ஆடி அல்லது லென்ஸ் அல்லது ஏதோ ஒன்று வேண்டும் இதற்கு பல்வேறு படிநிலைகளை நாம் பயன்படுத்த போகிறோம் ஒவ்வொரு படிநிலையிலும் உபகரணத்தை x திசையில் y திசையில் z திசையில் நீங்கள் நகர்த்தும் வகையில் அமைக்க வேண்டும் இதுபோன்ற பல்வேறு படிநிலைகள் ஒளியியல் சோதனையின் போது அடிக்கடி பயன்படுத்தப்படும் அதேபோல் சுழற்சி மற்றும் சாய்வு கோணம் ஏற்படுத்துவதற்கான படிநிலைகளும் நமக்குத் தேவைப்படும் இந்தப் படிநிலைகள் ஒளியியல் சோதனையில் அவசியமானது மற்றும் அடிக்கடி தேவைப்படும் ஒன்று ஆகும் அடுத்ததாக ரசமட்டம் நிறமாலைமானி மட்டப்படுத்த அவசியமானதாகும் நிறமாலைமானியே ஒளியில் சோதனைக்கான மிகமுக்கிய உபகரணம் ஆகும் எனவே நாம் நிறமாலைமானி குறித்து விரிவாக பார்க்க உள்ளோம் நிறமாலைமானி எவ்வாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது அதன் முக்கிய உபகரணங்கள் யாவை அதன் முக்கிய உபகரணங்களின் செயல்முறை ஆகியவை குறித்தும் விரிவாக பார்க்க உள்ளோம் மேலும் ஒளியியல் சோதனை முக்கிய உபகரணங்களான தொலைநோக்கி மற்றும் நுண்ணோக்கி குறித்தும் நாம் விளக்கமாகக் பார்க்க உள்ளோம் இதை அடுத்து நாம் பல்வேறு ஒளியியல் சோதனைகளை செய்து பார்க்க போகிறோம் அதில் ஒன்று நீரின் ஒளிவிலகல் குறியீட்டு எண்ணை கண்டறிவதற்கான சோதனை ஆகும் நீரின் ஒளிவிலகல் குறியீட்டு எண்ணை எவ்வாறு கண்டறிவது என்பதை ஆய்வகத்தில் உங்களுக்கு செய்து காண்பிக்கப் போகிறேன் முதலில் நான் உங்களுக்கு சோதனையின் அடிப்படை கொள்கையை விவரித்து விட்டு பின் அதன் சோதனை அமைப்பை விளக்குவேன் அதன்பின்னர் சோதனையை எவ்வாறு செய்வது அதன் அளவுகளை எவ்வாறு பகுத்தாய்வு செய்வது முடிவுகளை எவ்வாறு கண்டறிவது என விவரிப்பேன் எனவே இறுதியில் நமக்கு நீரின் ஒளிவிலகல் குறியீட்டு எண் கிடைத்துவிடும் அடுத்ததாக நாம் குழி ஆடியின் குவியத் தூரம் மற்றும் குவி ஆடியின் குவியத் தூரம் கண்டறியும் சோதனை பற்றி பார்க்கப்போகிறோம் மேலும் நான் Schuster's முறையை பற்றியும் விவரிக்கப் போகிறேன் இது ஒளியியல் ஆய்வகத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கிய முறையாகும் எனவே அதன் முக்கியத்துவம் குறித்தும் நான் விவரிக்கப் போகிறேன் மேலும் நான் Schuster's முறையை பயன்படுத்தி நிறமாலைமானியை சமதள ஒளிக்கதிர்களை பெரும் வண்ணம் ஒழுங்கமைப்பு செய்து காட்டப் போகிறேன் பல்வேறு சோதனைகளின் போது நமக்கு சமதள கதிர்கள் தேவைப்படும் ஒளி மூலத்தில் இருந்து வரும் ஒளிக்கதிர்கள் சமதள கதிர்கள் அல்ல ஆனால் சோதனைக்கு சமதள கதிர்கள் தேவை எனவே நாம் சமதள கதிர்களை எவ்வாறு பெறுவது எனவே நாம் Schuster's முறையைக் கொண்டுதான் சமதள கதிர்களை பெற முடியும் அதனை நாம் எவ்வாறு செய்வது என்று பற்றிப் பார்க்கப் போகிறோம் அடுத்ததாக நாம் முப்பட்டகத்தின் கோணத்தை எவ்வாறு கண்டறிவது என்பது பற்றியும் பார்க்க உள்ளோம் அதாவது உங்களுக்கு ஒரு முப்பட்டகம் கொடுத்து அதன் கோணத்தை கண்டறிய சொன்னால் எவ்வாறு கண்டறிவது என பார்க்க உள்ளோம் அதன்பின் முப்பட்டக கண்ணாடியின் ஒளிவிலகல் குறியீட்டு எண்ணை எவ்வாறு கண்டறிவது முப்பட்டகத்தின் நிறப்பிரிகை திறனை எவ்வாறு கண்டறிவது என பார்க்க உள்ளோம் இதனை அடுத்து நாம் குவாட்ஸ் முப்பட்டகத்தின் சாதாரண மற்றும் நூதன கதிர்களின் ஒளிவிலகல் குறியீட்டு எண்ணை கண்டறிவது பற்றியும் பார்க்க உள்ளோம் எனவே நாம் சாதாரண கதிர் என்றால் என்ன நூதனக் கதிர் என்றால் என்ன அவை எவ்வாறு உருவாகின்றன என்பது பற்றியும் ஒரே முப்பெட்டகத்தில் உருவாகும் சாதாரண மற்றும் நூதன கதிர்கள் ஏன் வெவ்வேறு ஒளிவிலகல் குறியீட்டு எண்களை பெற்றிருக்கின்றன சாதாரண மற்றும் நூதன கதிர்களின் ஒளிவிலகல் குறியீட்டு எண்ணை எவ்வாறு கண்டறிவது என்பது பற்றியும் பார்க்க உள்ளோம் இதனை அடுத்து சோடியம் ஆவி ஒற்றை நிற ஒளிக்கதிர்களை பயன்படுத்தி சமதள ஆடி மற்றும் சமதள குழிஆடிக்கு இடையில் இருக்கும் காற்று மென் படலத்தினால் உருவாகும் நியூட்டன் வளையங்கள் குறித்தும் சமதள குழியாடி வளைவு ஆழத்தை கண்டறிவது பற்றியும் பார்க்க உள்ளோம் சோதனைகள் 7 to 13 வரையிலானது குறுக்கீட்டு விளைவு குறித்த சோதனைகள் ஆகும் இவற்றில் அடிப்படையாக நாம் குறுக்கீட்டு விளைவு குறித்தும் குறுக்கீடு விளைவின் மூலம் சோடியம் ஆவி விளக்கின் அலைநீளத்தை Fresnel's முப்பட்டகம் அல்லது இருமை முப்பெட்டகம் அல்லது Fresnel's ஆடி அல்லது Lloyd's ஆடியை பயன்படுத்தி எவ்வாறு கண்டறிவது என்பது குறித்தும் பார்க்க உள்ளோம் அடுத்து முக்கிய இரு தலையீட்டுமானிகளான Michelson தலையீட்டுமானி மற்றும் Fabry Perot தலையீட்டுமானி குறித்து பார்க்க உள்ளோம் நான் இவ்விரு தலையீட்டுமானியை பயன்படுத்தி எவ்வாறு ஒளியின் அலை நீளத்தை கண்டறிவது என்பதை ஆய்வகத்தில் செய்து காண்பிக்க போகிறேன் அடுத்து உள்ள 14 முதல் 17 வரையிலான நான்கு சோதனைகளும் ஒளியின் விளிம்பு விளைவு அடிப்படையிலான சோதனைகள் ஆகும் இதில் 14வது சோதனை வட்ட வடிவத் துவாரத்தினால் ஏற்படும் Fresnel விளிம்பு விளைவு பற்றியதாகும் எனவே இரு வகையான விளிம்பு விளைவுகள் உள்ளன அவை முறையே Fresnel விளிம்பு விளைவு மற்றும் Fraunhofer விளிம்பு விளைவு ஆகும் எனவே நான் சோதனைக்கு முன்பே Fresnel விளிம்பு விளைவு மற்றும் Fraunhofer விளிம்பு விளைவு குறித்து விவரிக்கப் போகிறேன் எனவே அந்த சோதனை வட்ட வடிவ துவாரத்தால் ஏற்படும் Fresnel விளிம்பு விளைவு பற்றியதாகும் Fresnel விளிம்பு விளைவு கூரான முனை அல்லது வட்ட வடிவமாக துவாரம் போன்றவற்றிலும் ஏற்படும் இதனை அடுத்து நாம் துவாரங்களின் குறுக்கு அளவு விளிம்புவிளைவில் ஏற்படுத்தும் மாற்றம் குறித்தும் ஒற்றை பிளவு இரட்டை பிளவு மற்றும் பல பிளவு சோதனையின் மூலம் பார்க்க உள்ளோம் பல பிளவு என நாம் குறிப்பது கீற்றணியை ஆகும் எனவே வெவ்வேறு பிளவுகளை அடிப்படையாகக் கொண்ட இந்த மூன்று சோதனைகள் குறித்தும் நாம் விளக்கமாகப் பார்க்கப் போகிறோம் மேலும் இந்த சோதனைகளின் மூலம் எவ்வாறு ஒளியின் அலை நீளத்தை கண்டறிவது என்பது பற்றியும் கீற்றணி கோடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு கண்டறிதல் குறித்தும் துவாரங்களின் குறுக்கு அளவு ஏற்படுத்தும் மாற்றம் குறித்தும் இந்த மூன்று சோதனைகள் மூலம் விவரிக்க போகிறோம் இறுதி மூன்று சோதனைகளும் ஒளி முனைவாக்கம் குறித்த சோதனைகள் ஆகும் எனவே நாம் எதிரொலித்தல் மூலம் ஒளி முனைவாக்கல் பற்றியும் Brewster's மற்றும் Malus விதிகளை நிரூபிப்பது பற்றியும் பார்க்க உள்ளோம் எனவே நாம் Brewster's விதி என்றால் என்ன Malus விதி என்றால் என்ன என்பது பற்றியும் பார்க்கப் போகிறோம் மேலும் எதிரொளித்தல் அடிப்படையிலான ஒளி முனைவாக்க சோதனையின் மூலம் இவ்விதிகளை நிரூபிப்பது பற்றியும் பார்க்க போகிறோம் இதனை அடுத்த சோதனையில் அலை தகடுகள் மற்றும் முனைவாக்கிகள் மூலம் நேர் வட்ட மற்றும் கோள ஒளி முனைவாக்கல் பற்றிப் பார்க்கப் போகிறோம் அலை தகடுகள் கால் வட்ட அலை தகடு அரைவட்ட அலை தகடு முழு வட்ட அலை தகடு என பலவகைப்படும் எனவே இவைகள் குறித்து அந்த சோதனையில் விளக்கமாகக் காண்போம் இறுதி சோதனையில் நாம் பொருளின் சுழற்சி குறியீட்டு எண்ணை கண்டறிவது பற்றி பார்க்க உள்ளோம் நம் சோதனையில் சர்க்கரையின் சுழற்சி குறியீட்டு எண்ணை கண்டறிய உள்ளோம் எனவே நாம் சர்க்கரையின் சுழற்சி குறியீட்டு எண்ணை முனைவாக்கி கருவியின் மூலம் கண்டறிய உள்ளோம் இதனை அடுத்து குவாண்டம் இயற்பியல் தொடர்பான சில சோதனைகளை பார்க்க உள்ளோம் குவாண்டம் இயற்பியல் தொடர்பாக தீவிரக் கற்றலுக்கு முன் குவாண்டம் இயற்பியல் தொடர்பான சில அடிப்படையான நவீன இயற்பியல் கருத்துக்கள் பற்றியும் பார்க்க உள்ளோம் சக்தி சொட்டாக்கல் சக்தி சொட்டு சக்தி சொட்டுக்கள் போன்ற போன்ற கருத்தியல்கள் Planks மாறிலி கண்டறியப்பட்ட பின்பும் ஒளிமின் விளைவு சோதனை மற்றும் Bohr அணுமாதிரி கருத்துகளுக்கு பின் தோன்றியதாகும் எனவே அணுவில் எவ்வாறு எலக்ட்ரான்கள் அமைந்துள்ளன என்பதே குவாண்டம் இயற்பியலின் துவக்கமாகும் எனவே அக்காலத்தில் இருந்த அறிவியல் கருத்தியல்கள் உருவாக்கப்பட்ட மாதிரிகள் மற்றும் அனுமானங்கள் அனைத்தையும் நிரூபிக்க கோரியது எனவே அந்த சமயத்தில் பல சோதனைகள் மாதிரிகளை நிரூபிக்கவும் அனுமானங்களை நிரூபிக்கவும் பயன்படுத்தப்பட்டன அவற்றில் சிலவற்றைப் பற்றியும் நாம் பார்க்கப் போகிறோம் அந்தவகையில் நாம் அணுவிற்குள் தனித்துவமான ஆற்றல் மட்டங்கள் உள்ளன என்பதை நிரூபித்த Franck Hertz சோதனையை பற்றி பார்க்க உள்ளோம் இந்த சுவாரசியமான சோதனையின் கருத்தியல் பற்றியும் அதனை நாம் ஆய்வகத்தில் செய்தும் பார்க்க போகிறோம் அடுத்து நாம் ஹைட்ரஜன் அணுவின் உமிழ் நிறமாலையின் அடிப்படையில் இது பால்மர் வரிசை அலை நீளத்தை கண்டறிவது பற்றி பார்க்கப்போகிறோம் எனவே நான் ஆய்வகத்தில் ஹைட்ரஜன் அணு நிறமாலையின் அலைநீளத்தையும் எவ்வாறு கண்டறிவது என செய்து காண்பிக்க போகிறேன் இதனை தொடர்ந்து நாம் ஒற்றை எலக்ட்ரானின் மின்னேற்றத்தை மிகப் பிரபலமான Millikan's oil drop சோதனையின் மூலம் ஆய்வகத்தில் கண்டறிய போகிறோம் இதனை அடுத்து Avogadro எண்ணை கண்டறியும் சோதனையை செய்து பார்க்க போகிறோம் Avogadro எண் ஒரு அடிப்படை மாறிலி ஆகும் அதனை வெள்ளி மின்னழுத்தமானியைக் கொண்டு கண்டறிய போகிறோம் இதைத்தொடர்ந்து எலக்ட்ரானின் e by m மதிப்பை எவ்வாறு கண்டறிவது என்பது பற்றிப் பார்க்கப் போகிறோம் e by m என்பது எலக்ட்ரான் மின்னேற்றம் மற்றும் எலக்ட்ரான் நிறைக்கு இடையிலான விகிதமாகும் எனவே இதனை கண்டறியும் முறை என helical முறை அழைக்கப்படும் இதன் பின்னர் ஒளியின் தொடர்ச்சியற்ற பண்பை நிரூபித்த ஒளிமின் விளைவு சோதனையை பற்றி பார்க்க உள்ளோம் எனவே ஒளியின் தொடர்ச்சியற்ற பண்பை அடிப்படையாகக்கொண்ட ஒளி மின்னணு பண்பை விளக்கும் ஒளிமின் விளைவு சோதனையை பற்றி பார்க்கப்போகிறோம் எனவே ஒளி அலை பண்பையும் மற்றும் துகள் பண்பையும் ஒருங்கே பெற்றிருக்கிறது எனவே ஒளியின் துகள் பண்பை ஒளி மின்னணு நிருபிக்கும் சோதனையை நாம் ஆய்வகத்தில் செய்து பார்க்கப் போகிறோம் இதனைத்தொடர்ந்து Plancks மாறிலி கண்டறிய போகிறோம் Plancks மாறிலி மிக முக்கியமான அடிப்படையான மாறிலி ஆகும் இது குவாண்டம் இயற்பியலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் அதனை ஆய்வகத்தில் எவ்வாறு கண்டறிவது என்பது பற்றி பார்க்க உள்ளோம் எனவே நான் மொத்தமாக 27 சோதனைகளை உங்களுக்கு செய்து காண்பிக்க எண்ணுகிறேன் எனவே காலம் இருந்தால் இவை அனைத்தையும் செய்து காண்பிப்பேன் இவை எவ்வித தொடர்ச்சியையும் கொண்டிருக்காது ஆனால் அனைத்து சோதனைகளையும் செய்து காண்பிக்க முயல்கிறேன் இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன்